Pki Vk2|Yik|cos θik|Vi||Vk||Yik|cos ik ki எனவே இந்த விஷயத்தின் வெளிப்பாடு இதுதான் எனவே மாற்றாக இந்த வெளிப்பாட்டில் k 2 i 1 போன்ற P21 ஐயும் இங்கே கண்டுபிடிக்கவும் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அவ்வாறு செய்தால் அது P21 க்கான வெளிப்பாடாக இருக்கும் அது சமன்பாடு 36 சரியா எனவே நீங்கள் இங்கே வைக்கும் அனைத்து அளவுருக்கள் இங்கே வைக்கவும் பின்னர் நீங்கள் P21 ஐப் பெறுவீர்கள் உங்கள் யூனிட் மெகாவாட் மைனஸ் 1 744 க்கு சமம் 174 45 மெகாவாட் சரியா நீங்கள் P12 பார்த்தால் P12 இங்கே 181 89 மெகாவாட் அது நேர்மறை என்று அர்த்தம் என்றால் சக்தி 1 முதல் 2 வரை பாய்கிறது மற்றும் இங்கே P21 இல் 174 4 மெகாவாட் ஆகும் பின்னர் நீங்கள் உண்மையில் எதனை அழைக்கிறீர்கள் 2 ஆனால் P21 என்பது மைனஸ் காட்டுகிறதா அதாவது P21 ஒன்றில் P21 இது உங்கள் P1 க்கு 1 8 இது ஒன்று 181 89 இது வித்தியாசத்தைக் குறிக்கிறது இதற்குப் பிறகு பார்க்கலாம் எனவே இது உங்கள் P21 அதே சமன்பாடு P31 அதே சமன்பாடு 36 k 3 i 1 நீங்கள் அனைத்து அளவுருக்களையும் வைத்தால் P31 195 பெர் யூனிட் மெகாவாட் ஆனது அதாவது 195 மெகாவாட் ஆகும் அதாவது சக்தி என்பது பாயும் சக்தி சக்தியின் உண்மையான கால அளவு 1 முதல் 3 ஆகும் ஏனெனில் அது மைனஸ் அடையாளம் ஆக வருகிறது எனவே அடுத்தது உங்கள் P32 அதே வழியில் நீங்கள் கணக்கிட முடியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதே சமன்பாடு மற்றும் உங்கள் k 3 ik 3 i 2 இவற்றை விரிவாக்குங்கள் நீங்கள் இதை அழைக்கிறீர்கள் இதை வைத்து நீங்கள் அனைத்து மதிப்புகளையும் வைக்கிறீர்கள் நீங்கள் P32 49 6 மெகாவாட் பெறுவீர்கள் இந்த முடிவுகள் அனைத்தும் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகுதான் இருக்கும் இப்போது லைன் 1 2 1 3 மற்றும் 2 3 ல் உண்மையான சக்தி இழப்புகள் எனவே PLOSS 12 உண்மையில் நாம் முன்பு காட்டும் P சமமாக உங்கள் லைன் P12 P21 அதாவது 181 89 174 4 அதாவது 7 49 மெகாவாட் அதேபோல் PLOSS 13 அதாவது P13 P31 200 195 அதாவது 5 மெகாவாட் மற்றும் PLOSS 23 அதாவது P23 P32 அதாவது 49 03 49 6 என்பது 0 57 மெகாவாட் சரியா எனவே இவை இரண்டாவது இழப்பு என்று நீங்கள் அழைத்தபின் இழப்பின் விளைவு இவைதான் உண்மையான சக்தி இழப்பு இதேபோல் உங்கள் எதிர்வினை லைன் பாய்கிறது சமன்பாடு 35 மற்றும் 37 எனவே உங்கள் Q போல உங்கள் Qik வெளிப்பாடு சமன்பாடு 35 இல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் i 1 k 2 மற்றும் இந்த வெளிப்பாட்டை வைத்து இந்த அளவுருக்கள் அனைத்தையும் வைத்தால் Q12 உண்மையில் 0 8948 ஆகும் இது சக்தியின் யூனிட் மெகா வார் அதாவது உங்கள் 100 ஐ பெருக்கவும் 100 MVA என்பது அடிப்படை எனவே 89 48 மெகா வார் அதே போல் Q13 நீங்கள் அனைத்து மதிப்புகளையும் வைத்து கணக்கிடுகிறீர்கள் Q13 108 8 மெகா வர் ஆக மாறும் எனவே இதேபோல் நீங்கள் Q23 ஐ கணக்கிடுகிறீர்கள் எனவே இவை அனைத்தும் நேரடியாக நான் Q23 க்கான சூத்திரத்தை மீண்டும் எழுதவில்லை நீங்கள் அதை சொந்தமாகச் செய்யலாம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் எனக்கு விளக்கப்பட்டுள்ள விவரங்கள் எனவே நீங்கள் அதை செய்ய முடியும் எனவே Q2 Q23 என்பது 47 46 மெகா வர் ஆக இருக்கும் இப்போது 37 வது சமன்பாட்டைப் போலவே அது உங்களுடைய Qki Qki Vk2|Yik|sin θik|Vi||Vk||Yik|sin ik ki Vk|2Yik0| அதுதான் உங்கள் Qik மற்றும் அது தான் Qki இந்த வெளிப்பாடு 37 கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் கருதப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளவும் எனவே அது 0 ஆக இருக்கும் இந்த நியதி 0 இருக்கும் சரியா மற்றும் Qki க்காகவும் Qik இக்கும் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் 0 ஆகும் ஆனால் நீங்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை எனவே நீங்கள் Q21 ஐ கணக்கிட்டால் அது சமன்பாடு 37 ஐப் பயன்படுத்தி 74 6 மெகாவாட் வருகிறது இதேபோல் Q31 நீங்கள் அடிக்கடி துணை மின்நிலையத்தை கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் 94 69 மெகா வர் பெறுவீர்கள் சரியா எனவே உங்கள் Q32 அதாவது Q32 ஐ நீங்கள் கணக்கிடுங்கள் மீண்டும் அதே வெளிப்பாடு அனைத்து மதிப்புகளையும் அந்த வெளிப்பாட்டை மீண்டும் எழுதாமல் இப்போது புரிந்து கொள்ள வைக்கிறது எனவே இது வரும் Q32 48 66 மெகா வருக்கு சமம் இப்போது லைன் 1 2 1 3 மற்றும் 2 3 இல் எதிர்வினை சக்தி இழப்பு முன்பு போலவே எனவே QLOSS 12 Q12 Q21 எனவே நீங்கள் 14 88 மெகா வார் பெறுவீர்கள் எனவே QLOSS 13 Q13 Q31 நீங்கள் 14 11 மெகா வார் மற்றும் QLOSS 23 Q23 Q32 1 20 மெகா வார் வரும் மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு கணக்கிடப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே நான் சொன்ன எந்த ஒன்றிணைப்பு நடைமுறையும் சரியானது நீங்கள் அதை ஒன்றிணைக்க வேண்டும் அடுத்தது இதுதான் நான் கருத்தில் கொள்ள வேண்டிய உதாரணம் அனைத்து பஸ்களும் உங்கள் PQ வகை பஸ்களாக இருக்கும் இப்போது நான் PV பஸ்சை கருத்தில் கொள்வேன் என்று ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மேலும் காஸ் சீடல் முறையில் நாங்கள் PV பஸ்க்கு இடமளிக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் காஸ் சீடெல் முறைக்குப் பிறகு நாங்கள் நியூட்டன் ராப்சன் முறைக்கு வருவோம் மேலும் உங்கள் டிகூபிள் ஜோடி டிகூபிள் மற்றும் ஃபாஸ்ட் டிகூபிள் சுமை பாய்கிறது பின்னர் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பிடிப்புகளுக்கு pi மாடலில் இருப்பதைக் காண்பீர்கள் அதன் பிறகு நான் சொல்கிறேன் அந்த சுமை ஓட்டத்தில் P மற்றும் PQV உங்கள் பஸ்சை அனுமதிக்கிறது இதை எப்படி ஒருவர் செய்ய முடியும் அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் சரியாகப் படிக்கிறீர்கள் எனவே அடுத்த உதாரணம் உங்கள் அதே தரவு நாங்கள் எடுத்த ஒரு விஷயம் இது உண்மையில் இந்த வழக்கில் இது ஒரு ஸ்லாக் பஸ் பஸ் 3 என்பது ஒரு PQ பஸ் 138 6 மெகாவாட் முன்பு இருந்த அதே சுமை தரவு மற்றும் எதிர்வினை சுமை 45 2 மெகா வர் சரியா இந்த பஸ் ஒரு PV பஸ் எனவே இங்கே பஸ் 2 வோல்டேஜ் அளவிற்கு ஒரு PV பஸ் P குறிப்பிடப்பட வேண்டும் மற்றும் மின்னழுத்த அளவு குறிப்பிடப்பட வேண்டும் எனவே மின்னழுத்த அளவு V2 1 0 யூனிட்டுக்கு அது குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவை 305 6 மெகாவாட் Pg2 ஐ 50 மெகாவாட் என்று ஏற்றுகின்றன ஆனால் மற்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் அதாவது PV பஸ் என்றால் நீங்கள் Q என்று அழைப்பது Q கொடுக்கப்படவில்லை Q சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதன் பொருள் PQ பஸ் V இல் மற்றும் இந்த பஸ் V3 மற்றும் 3 க்கு தெரியாதது மற்றும் இந்த பஸ்களுக்கு உங்கள் Q மற்றும் 2 பெறப்பட வேண்டும் ஏனெனில் மின்னழுத்த அளவு நாம் அனைவரும் குறிப்பிட்ட உரிமைக்காக குறிப்பிட்டோம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்வதை நீங்கள் காண்பிப்பீர்கள் அந்த இரண்டு மறு செய்கைகளில் அதை 2 மறு செய்கைகள் அல்லது 3 மறுசீரமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை நான் சரிபார்க்க வேண்டும் ஆனால் அதை எப்படி செய்வது ஆனால் எந்த Q வரம்பும் எதுவும் இங்கு கருதப்படாது விஷயங்கள் எவ்வாறு நடக்கும் என்பதை உங்களுக்குக் காட்டுவேன் எனவே PL2 க்கு 305 6 மெகாவாட் கொடுக்கப்படுவதற்கு முன்பு Pg2 என்பது 50 மெகாவாட் சரியானது எனவே P2Pg2 PL2 255 6 மெகாவாட் என்று அங்கு P2 2 556 பவர் யூனிட் மெகாவாட் உள்ளது மேலும் இதேபோல் இது மீண்டும் 3 பஸ் பிரச்சனை எனவே இதேபோல் P3Pg3 PL3 எனவே பஸ் 3 இல் ஜெனரேட்டர் இல்லை எனவே இந்த 0 138 6 மெகாவாட் 138 6 மெகாவாட் எனவே இது 100 ஆல் வகுக்கப்படுகிறது நான் அதை 100 ஆல் வகுக்கவில்லை ஆனால் நீங்கள் 100 ஆல் வகுத்தால் அது h 100 MVA அடிப்படை எனவே 1 386 பவர் யூனிட் மெகாவாட் இதேபோல் Q3 க்கு Qg3 QL3 என்பது 45 2 மெகா வார் எனவே 100 ஆல் வகுக்கப்பட்டால் அது 0 452 பவர் யூனிட் மெகா வார் ஒரு ஸ்லாக் பஸ் மின்னழுத்தம் அதே 1 இப்போது மின்னழுத்த அளவின் PV பஸ் அளவு V2 ஒன்று அதாவது V2 என்பது உண்மையில் 0 நீங்கள் 1 j 0 ஐ எடுக்கலாம் இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் உங்கள் வழியைப் பின்பற்றுவோம் அதை அவர்கள் வேறுபடுத்துகிறார்கள் வெவ்வேறு நடைமுறைகளை எழுதுங்கள் இந்த செயல்பாட்டு முறை சரியா எனவே நாம் என்ன செய்வோம் இந்த மின்னழுத்த அளவு எல்லாம் உண்மையில் நிலையானதாக இருந்தாலும் V2 என்பது 0 எனவே நீங்கள் V20 1 j0 என்று கருதுகிறீர்கள் அதாவது அதன் அளவு 1 ஆரம்ப கோணம் 0 சரியா எனவே இந்த வழியில் நாம் கருதுகிறோம் ஆனால் அளவு எப்போதும் மாறாமல் இருக்கும் அது தீண்டத்தகாததாக இருக்கும் மற்றும் PQ பஸ் V30 1 j 0 சரியா ஆனால் இந்த PQ பஸ் V3 அளவு மற்றும் கோணம் இரண்டும் மாறுபடும் ஆனால் இங்கே அளவை நிலையாக செய்ய வேண்டும் எனவே இது உங்கள் பஸ் 2 என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பஸ் ஆகும் அது PV பஸ் ஆகும் அங்கு மின்னழுத்த அளவு மற்றும் உண்மையான சக்திக் குறிப்பிடப்படுகிறது மேலும் PV பஸ்ற்கு முதலில் எதிர்வினை சக்தி சமன்பாடு 16 ஐப் பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது சமன்பாடு 16 எங்கே என்று கண்டுபிடிக்கவும் சரி நான் சொல்கிறேன் எனவே இங்கே அது சரியா Pik1n|Vi||Vk||Yik|cos ik ki Qi k1n|Vi||Vk||Yik|sin ik ki எனவே இது உங்கள் சமன்பாடு 16 மற்றும் n 3 இது சமன்பாடு 16 பின்னர் n 3 ஏனெனில் பஸ் 2 இல் இது உங்கள் PV பஸ் எனவே அந்த பஸ்ஸில் நீங்கள் Q2 என்று அழைக்கும் Q2 தெரியாது எனவே நீங்கள் அதை எப்படி மீண்டும் மீண்டும் செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்த சமன்பாட்டிலிருந்து n 3 ஐ 2 க்கு விரிவுபடுத்துகிறீர்கள் ஏனெனில் பஸ் 2 உண்மையில் அது PV பஸ் தான் எனவே i 2 மற்றும் k 1 முதல் n வரை வைக்கவும் ஏனெனில் n 3 ஏனெனில் 3 பஸ் பிரச்சனை தீர்க்கப்படுகிறது எனவே நீங்கள் i 2 n மைனஸ் வைத்தால் அது மைனஸ் அடையாளம் மைனஸ் அடையாளம் உள்ளது சரியாக எனவே இது k 1 முதல் 3 பின்னர் அது V2 அளவு Vk அளவு Y2k sin 2k 2k ஆக இருக்கும் K என்பது 1 முதல் 3 க்கு சமம் என்பதால் நீங்கள் இந்த சமன்பாட்டை விரிவுபடுத்துகிறீர்கள் இந்த சமன்பாட்டை நீங்கள் விரிவாக்கினால் இந்த Q2 இதற்கு சமமாக இருக்கும் அந்த மைனஸ் அளவு V2 அளவு V1 அளவு Y21 sin 21 21 பின்னர் மைனஸ் அளவு V2 ஸ்கொயர் அளவு Y22 sin மைனஸ் அளவு V2 அளவு V3 அளவு Y23 sin 22 23 சரியா Q2 |V2||V1||Y21|sin 21 21 V22Y22sin θ22 V2V3Y23sin 23 23 இப்போது நாம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்றால் மறுபடி செயல்பாட்டு நடைமுறை Q2p1 பின்னர் V2p பிறகு V1 ஒரு ஸ்லாக் பஸ் எனவே இந்த ஒரு Y21 ஐ ஒரு மாறிலி எனலாம் sin வைப்பதில் எந்த கேள்வியும் இல்லை ஏனெனில் பஸ் 2 ஒரு PQ பஸ் ஆகும் 2 அதுவும் மாறுபடும் அதனால் தான் p பிளஸ் 1 ஸ்லாக் பஸ் கோணம் இல்லையெனில் அது உண்மையில் 0 சரியா பின்னர் மைனஸ் V2p முழு ஸ்கொயர் ஏனெனில் அது V2 ஸ்கொயர் மற்றும் இந்த ஒரு அளவு இந்த V2p ஸ்கொயர் அளவு ஒரு உண்மையில் p வைக்க தேவையில்லை ஏனெனில் இது உண்மையில் பஸ் 2 ஒரு PV பஸ் இந்த மின்னழுத்த அளவு மாறாமல் இருக்கும் எனவே மைனஸ் V2 ஸ்கொயர் அதோடு p இல்லை பின்னர் அளவு Y22 sin மைனஸ் மீண்டும் இங்கேயும் V2 அளவு நிலையானதாக இருக்கும் p ஐ வைக்க தேவையில்லை V2 அளவு ஏனெனில் Vp உங்கள் பஸ் 2 ஒரு PV பஸ் எனவே V2 நிலையான அளவு V2 நிலையானது எனவே V3p கேப்பிட்டல் Y23 sin 23 2p3p இல் p ஐ வைக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் பஸ் 2 அந்த 2p நீங்கள் அதை இங்கேயும் இங்கேயும் வைக்க வேண்டும் ஏனென்றால் அது ஒரு PV பஸ் எனவே டெல்டா மாறுபடுகிறது ஆனால் அளவு V2 எப்போதும் மாறாமல் இருக்கும் எனவே p ஐ வைக்க தேவையில்லை எனவே இது உங்கள் Q2p1 இப்போது Y மேட்ரிக்ஸ் ஒரே மாதிரியான Y மேட்ரிக்ஸ் ஆகும் எனவே எந்த மாற்றமும் இல்லை Q2p1 |V2p ||V1||Y21|sin 21 2p1 V22Y22sin θ22 V2V3pY23sin 23 2p3 எனவே இந்த வழக்கில் இவை Y மேட்ரிக்ஸ் இந்த அளவு ஒரு கோணம் அளவு Y21 Y22 Y23 அனைத்தும் கோணம் சரியா எனவே இப்போது மறுசீரமைப்பு தொகுப்பு p 0 நாங்கள் தற்போது எந்த மின்னழுத்தத்தையும் கணக்கிடவில்லை பஸ் 2 இல் கிங் பவர் இன்ஜெக்ஷனை மட்டுமே கணக்கிடுகிறோம் எனவே அதன் பிறகு எப்படி மீண்டும் மீண்டும் செயல்பாட்டுக்குச் செல்வது என்று பார்ப்போம் எனவே இந்த வழக்கில் Q21 நீங்கள் p 0 போது இங்கே நீங்கள் Q21 ஐ எழுதுகிறீர்கள் எனவே இது இந்த Q20 இந்த சமன்பாடு இருக்கும் உங்கள் அளவு நீங்கள் இதை இங்கே அழைக்கிறீர்கள் இங்கேயும் அளவு V2p இந்த p கூட இருக்கக்கூடாது ஏனெனில் அளவு மின்னழுத்தம் இது உங்கள் அளவு நிலையானது எனவே இங்கேயும் இது தேவையில்லை இங்கே கூட இது தேவையில்லை இங்கே கூட இது தேவையில்லை உண்மையில் இது தேவையில்லை எனவே மீதம் உள்ளது அவர்கள் உங்களுக்கு வழங்கிய வழி 20 20 30 அனைத்தும் உள்ளன 1 எப்படியும் அது 0 கோணம் சரியா ஏனென்றால் அது ஸ்லாக் பஸ் மற்றும் ஸ்லாக் பஸ் மின்னழுத்தம் கூட செய்யப்படுவதால் அது மறுசீரமைப்பில் எந்த கேள்வியும் இல்லை எனவே நீங்கள் Q21 ஐ வைத்துள்ளோம் 05 கோணம் 1 0 0 அளவு V20 உண்மையில் அது 0 ஆக இருக்க முடியாது ஏனென்றால் அதன் அளவு அனைத்தும் நிலையானதாக இருக்கும் மற்றும் 20 0 0 டிகிரி மற்றும் V30 1 0 மற்றும் 30 0 0 இவை அனைத்தையும் இங்கே மாற்றாக நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் Q21 மதிப்புகள் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட நீங்கள் கணக்கிடப்பட்ட Q21 1 0067 யூனிட் மெகா வார் ஒன்றுக்கு இது Q21 மதிப்பு இப்போது Q21 இன் மதிப்பு நிகர வினைத்திறன் சக்தியாக பஸ் 2 இல் செலுத்தப்படுகிறது அது Q2 Q21 1 0067 ஆக எடுக்கும் எனவே முதலில் PV பஸ்ஸுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் PV பஸ் எதிர்வினை சக்தி உள்ளீடு கணக்கிட முயற்சித்த பிறகு முதலில் முயற்சி செய்கிறீர்கள் எனவே Q2 பஸ் 2 இல் எதிர்வினை சக்தி உள்ளீடு சமமாக இருப்பதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மீண்டும் மீண்டும் நீங்கள் சரியான முறையில் பெற வேண்டும் எனவே Q2 Q21 என்பது முதல் மறு செய்கை இன் Q2 மதிப்பாகும் நீங்கள் இந்த உரிமையை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் சமன்பாடு V2 ஐ எழுதுவதற்குப் பதிலாக நான் Vc2p1 எழுதுகிறேன் ஏனென்றால் நீங்கள் பஸ் 2 என்று அழைக்கும் மதிப்பு இதுவல்ல ஏனெனில் பஸ் 2 ஒரு PV பஸ் மற்றும் மின்னழுத்த அளவு ஒன்று ஆனால் இதைப் பயன்படுத்துகிறது சமன்பாடு அது ஒருபோதும் பெரியதாக இருக்காது அது எப்போதும் இருக்காது Vc2p11Y22P2 jQ2p1V2p Y21V1 Y23V3p எனவே அதே சமன்பாட்டை நாங்கள் எழுதுகிறோம் 1Y22 P2 மைனஸ் j Q2 க்கு பதிலாக Q2p1 எழுதுகிறேன் ஏனென்றால் Q2p1 என்று சமன்படுத்துகிறீர்கள் இதை நீங்கள் திரும்ப அழைத்தால் பெறலாம் எனவே இந்த Q2p1 இது Q2p1 எனவே நீங்கள் Y21 மற்றும் V1 மைனஸ் Y23V3pp ஐப் போலவே V2p மைனஸ் jQ2p1 ஐ வைத்துள்ளீர்கள் இதன் பொருள் Vc2 என்பது Vc2 ஐ மட்டும் அல்ல எனவே p 0 ஆனது P ஆனது 0 அது Vc21 1Y22 P2 jQ21 க்கு சமம் Q21 ஏற்கனவே இங்கே கணக்கிடப்பட்டுள்ளது Q21 ஏற்கனவே இங்கே கணக்கிடப்பட்டுள்ளது இங்கே அது மற்றும் P2 ஏற்கனவே நீங்கள் ஏற்கனவே பஸ் 2 இல் நிகர உட்செலுத்தப்பட்ட சக்தியை உருவாக்கியுள்ளீர்கள் Y21V1 Y23V30 இதுதான் விஷயம் இப்போது P2 jQ21 ஐ கணக்கிடுவதற்கு முன்பு இருந்ததைப் போலவே இந்த முழு விஷயத்தையும் 1Y22 ஆல் பெருக்கவும் எனவே நீங்கள் P2 jQ21Y22 Y21Y22 Y23Y22 ஐ கணக்கிட வேண்டும் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் P2 மைனஸ் P2 2 556 மற்றும் Q2 தான் Q21 மைனஸ் 1 0067 இங்கே கணக்கிடப்படுகிறது எனவே அனைத்தையும் Y22 ஆல் வகுத்தால் நீங்கள் 0 04725 கோணம் 221 9 டிகிரி பெறுவீர்கள் மேலும் அடுத்த கேப்பிட்டல் Y21capitalY22 முன்பு நாம் பெற்றுள்ளோம் அது 0 3846 அதேபோன்ற கேப்பிட்டல் Y23Y22 முந்தைய இந்த சமன்பாடு Vc21 உடன் மைனஸ் 0 6153 ஐப் பெற்றுள்ளோம் அதாவது இந்த சமன்பாடு உங்கள் 0 0472 கோணம் 221 9 டிகிரி வகுத்தல் V20 காஞ்சுகேட் பிளஸ் 0 3846 V1 பிளஸ் 0 6153 V30 ஆக மாறும் எனவே இந்த அனைத்து V20 உடன் தெரிந்த ஒரு V30 தெரிந்த அனைத்தும் தெரியும் பிறகு நீங்கள் அனைத்தையும் மாற்றுவீர்கள் பின்னர் நீங்கள் எளிமைப்படுத்தி கணக்கிடலாம் 98396 j 0 03155 என வருகிறது நீங்கள் அதன் அளவை எடுத்துக் கொண்டால் அது ஒருபோதும் 1 அல்ல ஆனால் நீங்கள் அதை 1 ஆக்க வேண்டும் எனவே காஸ் சீடல் முறையில் PV பஸ் பரிசீலனை என்ன செய்வோம் V2 ஆனது ஒரு யூனிட்டுக்கு 1 0 என்ற அளவில் நிலையானதாக இருப்பதால் நீங்கள் என்ன செய்வீர்கள் Vc21 இன் கற்பனை பகுதி மட்டுமே தக்கவைக்கப்படுகிறது அதாவது நாங்கள் என்ன செய்வோம் அந்த கற்பனைப் பகுதியைப் பயன்படுத்தி நீங்கள் எதைப் பெற்றுள்ளீர்களோ அந்தக் கற்பனைப் பகுதியைத் தக்கவைத்துக்கொள்ளும் Q2 உள்ளீடு கருத்தில் கொண்டு Q2 கணக்கிட்டீர்கள் ஆனால் இது எப்படிச் செய்யும் என்பதை இது கணக்கிடும் இப்போது அதாவது நாம் எடுக்கும் கற்பனைப் பகுதி f21 க்கு சமம் ஏனெனில் உங்கள் V2 உண்மையில் V2 என்பது நீங்கள் சொல்லும் e2jf2க்கு சமம் அதாவது உங்கள் V2 இன் அளவு e2 ஸ்கொயர் பிளஸ் f2 ஸ்கொயர் மேல் உள்ள ரூட்டிற்குச் சமம் V222 அதாவது வேறு வழியில் நீங்கள் e2f2 என்பது 2 அளவுக்கு சமம் அதாவது e2 என்பது உங்கள் அளவு 2 2 க்கு சமம் எந்த மதிப்பு வந்தாலும் பவர் ஆப் எனவே உங்கள் f2 இங்கே உள்ளது என்பதை இங்கே எங்களுக்கு 0 03155 கிடைத்தது அதை என்ன செய்வது எனவே இது எனது f2 எனவே அதன் உண்மையான பகுதி இந்த சமன்பாடு e21 இலிருந்து பெறப்பட்டது இப்போது நான் 2 2 ஐ பவர் பாதிக்கு எழுதினேன் அதே விஷயம் உங்கள் 2 ரூட் 2 2 இங்கே உண்மையில் அடைப்புக்குறி ஒன்றில் அது நேர்மறையாக இருந்தாலும் ஒரு மைனஸ் குறி முன்பு உள்ளது இங்கே அது மைனஸ் ஏனெனில் இங்கே அது மைனஸ் எனவே அங்கே 1 மைனஸ் சரியா அதாவது உங்களுடையது ஆனால் V2 ஆனது 1 இல் நிலையானதாக இருக்கும் எனவே இதை நாங்கள் சரிசெய்து வைத்திருக்கிறோம் இங்கேயும் மைனஸ் தவறவிடப்பட்டது எனவே இதுவும் உங்கள் மைனஸ் சரியா அதாவது அது e21 ஆக 0 9995 ஆக மாறும் பிறகு V21 ஐ உண்மையில் 0 9 டிரிபிள் 95 மைனஸ் j இது 1 ஐ எடுத்துக்கொள்வோம் இது உங்களுக்கு அளவு 1 ஐக் கொடுக்கும் ஏனெனில் அதன் அடிப்படையில் மட்டுமே இந்த e சரியாகப் பெறப்பட்டது மற்றும் இது ஒரு கோணம் மைனஸ் 1 807 டிகிரி ஆகும் அதாவது இது Q2 உள்ளீடுப் பயன்படுத்துகிறது அதாவது 0 98396 மற்றும் j 0 0315 ஆனால் சரி செய்யப்பட்ட மதிப்பை நாங்கள் சரிசெய்தோம் இந்த அணுகுமுறையை கருத்தில் கொண்டு இந்த அணுகுமுறையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இப்போது ஒரு கோணம் மைனஸ் 1 807 டிகிரியாக மாறும் அதாவது முதல் மறு செய்கை அளவுகளில் இந்த V2 நிலையானது ஏனெனில் PV பஸ் ஆனால் நீங்கள் பெற்ற கோணம் அது சரியா எனவே ஆனால் உங்கள் பஸ் 3 உங்கள் PQ பஸ் பஸ் 3 ஒரு PQ பஸ் எனவே இதே சமன்பாட்டை அதே வழியில் நீங்கள் Y33 கேப்பிட்டல் Y33 மீது Y1 மீது V3p1 சமன்பாட்டை எழுதலாம் P3 jQ3 மீது V3p உடன் மைனஸ் கேப்பிட்டல் Y31 V1 மைனஸ் கேப்பிட்டல் Y32V2p1 ஏனெனில் V2 ஏற்கனவே கணக்கிடப்பட்டதால் நான் V2p1 எழுதுகிறேன் V3p11Y33P3 jQ3 Y31V1 Y32V2p எனவே இவற்றுடன் p 0 முதல் மறு செய்கை V31 உடன் இவை அனைத்தும் உள்ளன இது சமன்பாடு சரியா எனவே P3 jQ3 ஏற்கனவே நீங்கள் கணக்கிட்டுள்ளீர்கள் இது இங்கே அதேதான் சரியா எனவே இந்த அனைத்து மதிப்புகளையும் வைத்து இந்த மதிப்புகள் அனைத்தும் V3 இன் சமன்பாடு ஆகும் எனவே நீங்கள் V31 1 0101 கோணம் மைனஸ் 2 03 டிகிரி பெறுவீர்கள் V3 என்பது PQ பஸ் ஆகும் எனவே இந்த விஷயத்தை நேரடியாகவோ பெறவோ கேள்வி இல்லை எனவே முதல் மறு செய்கைக்குப் பிறகு நீங்கள் பெற்ற V21 அளவுக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் PV பஸ் கோணம் மைனஸ் 1 807 டிகிரி மற்றும் V31 1 0101 கோணம் மைனஸ் 2 03 டிகிரி இது முதல் மறு செய்கைக்குப் பிறகு இப்போது குறைந்தபட்சம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இரண்டாவது மறு செய்கைக்கான Q2 ஐ நீங்கள் மீண்டும் கணக்கிட வேண்டும் மேலும் அந்த PV பஸ் வோல்டேஜ் அளவின் உண்மையான பகுதியை செய்ய நீங்கள் செல்ல வேண்டும் PV பஸ் மின்னழுத்தத்தின் உண்மையான பகுதி எனவே இதேபோல் p 1 அமைத்தால் இந்த Q22 அதே சமன்பாடு ஆக வரும் மேலும் அனைத்து யூனிட்களும் 1 என்பது 0 21 என்பது இந்த அளவுக்கு கணக்கிடப்படுகிறது 1 807 டிகிரி 31 2 03 டிகிரி V1 அளவு என்பது 1 05 V2 அளவு அனைத்தும் மாறிலி 1 மற்றும் V3 அளவு 1 0101 பேர் யூனிட் எனவே இந்த மதிப்புகள் அனைத்தும் இந்த மதிப்புகளை நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் Q22 ஒரு யூனிட் 1 0507 கணக்கீட்டிற்குப் பிறகு நீங்கள் பெறுவீர்கள் இந்த Q2 கிடைக்கும் மற்றும் நீங்கள் இதைப் பெற்றவுடன் அதே வழியில் நீங்கள் Vc என்று நீங்கள் அழைப்பது Vc2 கணக்கீடு என்று கணக்கிடுவீர்கள் சரியா எனவே இரண்டாவது மறு செய்கையில் Vc2 இந்த வடிவத்தில் இருக்கும் என்பதை நீங்கள் பெறுவீர்கள் மீண்டும் நீங்கள் இதை நிலையானது என்று மாற்றுகிறீர்கள் மேலும் Q இன் மதிப்புகளுடன் இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ என்பதை நீங்கள் காண்பீர்கள் 04725 அனைத்தும் அதேதான் சரியா எனவே நீங்கள் அனைத்து ஆரம்ப மதிப்பையும் பெறும்போது அனைத்து மதிப்புகளும் உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் அனைத்து மதிப்புகளையும் மாற்றுகிறீர்கள் அப்படியானால் இரண்டாவது மறு செய்கையில் Vc22 என்ன கிடைக்கும் 0 9888 j 0 05244 இது இரண்டாவது மறு செய்கையில் e22 ஐயும் இரண்டாவது மறு செய்கையில் உண்மையான பகுதி f22 ல் j ஐயும் எழுதலாம் இப்போது f22 இங்கே எழுதப்பட்டுள்ளது நீங்கள் மைனஸ் 0 05244 எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் மின்னழுத்த அளவு மற்றும் பஸ் 2 நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதால் e22 எனவே இது ஒன்று எனவே e22 ஆனது 1 0 ஸ்கொயர் மேல் இந்த 0 05244 முழு ஸ்கொயர் இருந்து 0 9986 வருகிறது அதாவது V22 உண்மையில் 0 9986 மைனஸ் இது எல்லாமே முக்கிய ரியாக்டிவ் பவர் இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் அது இப்படி வந்து கொண்டிருந்தது ஆனால் அது செய்யப்பட்டு இப்போது அது 0 9986 மற்றும் மைனஸ் j0 05244 இல்லை எனவே V22 உண்மையில் ஒரு கோணம் மைனஸ் 3 டிகிரி அளவு மீண்டும் செய்யப்பட்டது ஆனால் அனைத்து கோணமும் மாறுபடும் இதேபோன்ற வழி V32 ஐ நீங்கள் மீண்டும் கணக்கிட முடியும் அதே வழியில் நீங்கள் இந்த அனைத்து மதிப்புகளையும் கணக்கிடலாம் இது நிலையானதாக இருக்கும் இதுவும் நிலையானது இந்த மதிப்புகளை மட்டுமே நாங்கள் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் எனவே V32 இல் நீங்கள் V23 இன் இரண்டாவது மறு செய்கையில் பெறுவீர்கள் நீங்கள் வைத்தால் அது 1 0093 j0 04619 என்று கிடைக்கும் எனவே V32 என்பது 1 0103 கோணம் மைனஸ் 2 6 டிகிரி ஆகும் எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இரண்டாவது மறு செய்கையில் V2 மற்றும் V3 அதன் 1 V2 அளவு 1 கோணம் 0 மைனஸ் 3 டிகிரி மற்றும் இந்த ஒன்று 1 0103 கோணம் மைனஸ் 2 6 ஆனது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நான் அதை இரண்டாவது மறு செய்கை வரை செய்தேன் எனவே இதைத்தான் காஸ் சீடெல் முறை என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் காஸ் சீடெல் முறையை ஒருவர் சுமை ஓட்டம் தீர்க்கும் ஆய்வுகள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைத் பெறலாம் எனவே ஒரே விஷயம் என்னவென்றால் காஸ் சீடெல் முறையில் அந்த எண் அதிக எண்ணிக்கையிலான மறு செய்கைகளை எடுக்கும் ஏனெனில் ஒன்றிணைக்கும் பண்பு உண்மையில் ஒரு நேரியல் சரியா நேரம் அனுமதித்தால் இறுதியில் காஸ் சீடெல் லீனியர் மற்றும் நியூட்டன் ராப்சன் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு குணாதிசயமானது இந்த தலைப்பின் முடிவில் அல்ல இறுதியில் இருந்தால் நேரம் அனுமதித்தால் அது ஒரு இருபடி ஆகும் என்பதற்கான ஆதாரத்தை என்னால் காட்ட முடியும் அங்கு ஒரு மணி நேரம் கூடுதல் நேரத்தைக் கண்டுபிடித்தேன் ஆதாரத்தை நான் உங்களுக்குக் காட்ட முடியாது எனவே கேள்வி என்னவென்றால் நாம் பார்த்த உதாரணங்களில் எதுவாக இருந்தாலும் அது 3 பஸ் பிரச்சனை மட்டுமே சரியா மற்றும் அதனுடன் பெரிய கணக்கீடுகள் தேவைப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் |நான் உங்களுக்கு விரிவுரை வழங்குகிறேன் எனவே இவை அனைத்தையும் செய்தல் ஆனால் நீங்கள் கணக்கிடும்போது அதற்கு அதிக நேரம் எடுக்கும் எனவே இது ஒன்றுதான் நீங்கள் அனைத்து கணக்கீடுகளையும் செய்துள்ளீர்கள் இந்த அனைத்து கோணங்களும் 175 175 183 அல்லது 229 என்பதை நீங்கள் உருவாக்கும் போது இந்த அனைத்து கோணங்களும் எந்த ஒருங்கிணைப்பு என்பதை கவனமாக பார்க்கவும் அதன்படி நீங்கள் கோணங்களை எப்போதாவது கால்குலேட்டரை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் ஏதாவது கால்குலேட்டரை எடுத்து வெவ்வேறு கோணத்தை உருவாக்குவது இந்த வழியில் இருக்கலாம் எனவே இந்த விஷயத்தை ஒருங்கிணைப்பது எது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கேற்ப நான் எடுத்த கோணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்கள் செய்தால் தவறு தெரியும் எனவே அதைப் பற்றி கவனமாக இருங்கள் மற்றும் Y மேட்ரிக்ஸ் மற்ற விஷயம் மற்றும் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் ஆகியவை கருதப்படுவதில்லை ஆனால் நீங்கள் இதை என்ன என்று அழைக்கிறீர்கள் இதை நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எதை அழைக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு கிடைத்துள்ளது இதைப் பயன்படுத்தி சுமை ஓட்டங்களை எவ்வாறு தீர்ப்பது என்று சில யோசனைகள் கிடைத்தன காஸ் சீடெல் முறையில் நீங்கள் பஸ்ஸில் இருப்பதைக் கருத்தில் கொள்வதற்கு பஸ்கள் ஒரு PQ பஸ் அல்லது பஸ்கள் மற்றும் பஸ் என்பது PV பஸ் சரியா எனவே ஆனால் இவைதான் விஷயம் ஆனால் காஸ் சீடெல் முறைக்கான உரைகளில் PV பஸ்கள் இருப்பதைக் கருத்தில் கொண்டு வெவ்வேறு பஸ்கள் உள்ளன ஆனால் இந்த பஸ்ஸை நான் உங்களுக்குக் கொடுத்தேன் ஏனெனில் இந்த பஸ் மிகவும் எளிதாக இருக்கும் அந்த சிறிய இடைவெளிக்கு முன் நியூட்டன் ராப்சன் முறையை எடுத்துக்கொள்வார்